இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன நாம் எiஐல் டெவலப்மெண்ட் பற்றி கடந்த பாடத்தில் பார்த்தோம் மாறுகின்ற software திட்டத்தில் வருடங்கள் செல்ல செல்ல நிறைய மாற்றங்கள் திட்டத்தில் வரும் பலவருட திட்டங்களில் நிறைய மீண்டும் உபயோகிக்கக்கூடிய மற்றும் பயனாளிகளுக்கு ஏற்றவாறு மாற்றக்கூடியதாக உள்ளன software தயாரிப்பில் சேவை சார்ந்த திட்டங்கள் தற்போது நிறைய உள்ளன இந்த நிலையில் எiஐல் மாடலானது மிகவும் புகழ்பெற்றது எந்தொரு software தயாரிப்பு நிறுவனத்திலும் நிறைய திட்டங்கள் எiஐல் டெவலப்மெண்ட் பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளன ஏற்கனவே நாம் சொன்னபடி எiஐல் என்பது மறைமுக சொல் எiஐல் திட்டங்கள் சில குணநலன்களை பின்பற்ற வேண்டியுள்ளது நிறைய செயல்முறைகள் எiஐலின் கீழ் வருகின்றன அவற்றுள் முக்கியமானவை இரண்டு எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங இந்த பாடத்தில் நாம் இந்த இரண்டு எiஐல் செயல்முறைகளை படிப்போம் எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் மற்றும் ஸ்கரம் முதலில் எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் எனப்படும் XP பற்றி பார்ப்போம் XP ஆனது கென்ட் பெக் என்பவரால் 1999ம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இங்கு எக்ஸ்டிரிம் என்பது சிறந்த செயல்முறைகளானது தீவிர நிலையில் நடைமுறைப்படுத்துவதை காட்டுகிறது இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் என்னென்ன நல்ல வேலைகள் உள்ளனவோ அவற்றை அதிகபட்சமாக பயன்படுத்துவது தான் இதன் கொள்கையானது ஒன்று நன்றாக வேலை செய்தால் அதனை ஏன் அதிகமாக உபயோகப்படுத்த கூடாது இங்கு நாம் சில நல்ல செயல்முறையை காண்போம் எப்படி எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் பயன்படுத்தப்படுகிறது என்பது பற்றி code மதிப்பீடானது ஒரு நல்ல செயல்முறை என ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன code மதிப்பீடானது சோதனையை விட சிறந்தது இது softwareன் தவறுகளை நீக்கி அதன் நிர்வாக செலவை குறைக்கிறது மேலும் code மதிப்பீடு டெஸ்டிங்கில் கண்டுபிடிக்க முடியாத தவறுகளை கூட கண்டுபிடிக்கும் எனவே அனைத்து டெவலப்பர்களும் ஒத்து கொள்வதென்றால் code மதிப்பீடு ஒரு நல்ல செயல்முறை எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் pair programming வடிவில் இந்த coding மதிப்பீட்டை தீவரமாக செயல்படுத்துகிறது pair programming என்பது என்ன இதில் coding இரு புரோகிராமர்களால் ஒரே மேஜையில் எழுதப்படும் எனவே ஒரு கணிணியில் இரு புரோகிராமர்கள் ஒருவர் coding செய்வார் மற்றொருவர் அதனை மதிப்பிடுவார் ஓவ்வொரு அரைமணி நேரத்திலும் தங்களுக்கான வேலையை மாற்றிக் கொள்வார்கள் இதன்மூலம் தங்கள் இடத்தை இருவரும் மாற்றிக் கொள்வார்கள் இருவரும் நல்ல புரிதலோடு coding செய்வதன் மூலம் குறைகள் களையப்படுகின்றன அடுத்த நல்ல செயல்முறை என்னவென்றால் டெஸ்டிங் நம்பகத் தன்மை வாய்ந்த software தருகிறது இதனை மிகவும் தீவிரப்படுத்த எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் டெஸ்டிங்கை தொடர்ச்சியாக செய்ய உதவுகிறது எனவே இது டெஸ்ட் டிரைவன் டெவலப்மெண்ட் இதில் coding செய்யப்படும் முன்னே டெஸ்ட் மாதிரிகள் எழுதப்படும் அதன்பிறகு கோட் எழுதப்படும் ஒவ்வொரு முறை coding செய்யப்பட்டபின் டெஸ்ட் மாதிரிகள் செய்யப்பட்டு coding வெற்றி பரிசோதிக்கப்படுகிறது coding தோல்வியடைந்தால் code மாற்றப்படுகிறது இன்கிரிமெண்ட் டெவலப்மெண்ட் வாட்டர்ஃபால் மாடலின் பல குறைகளை நீக்க வல்லது அதனால் எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் ஒவ்வொரு நாட்களின் இடைவெளியிலும் புதிய இன்கிரிமென்டை தருகிறது எளிதாக்கமானது தவறுகளை நீக்குவதோடு எளிமையாக பராமரிக்கிறது எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் இதனை தீவரப்படுத்துகிறது இப்போது தேவைப்படுவதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் அதற்கான எளிய வடிவமைப்பைச் செய்யுங்கள் என்று அது கூறுகிறது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் எதிர்காலத் தேவையைப் பற்றியில்லை என்று அது கூறுகிறது எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் நிகழ்கால தேவைகளுக்கான சிறந்த திட்டமிடுதலை கொண்டது எனவே pair programming டெஸ்ட் டிரைவன் டெவலப்மெண்ட் இன்கிரிமென்டல் டெவலப்மெண்ட் சிம்பிள்சிட்டி ஆகியவை எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங் இன் குணநலன்கள் அதேபோல் திட்டமிடுதலும் இங்கு தீவிரப்படுத்தப்படுகிறது இதனை முறைப்படுத்த அனைவரும் தினமும் திட்டமிடும் முறையானது ரீபேக்டரிங் செய்யப்படுகிறது வடிவமைப்பு திட்டமும் தீவிரப்படுத்தப்படுகிறது எiஐல் கொள்கை கூறுவதென்றால் அனைவரும் மாதிரியை உருவாக்கி மேம்படுத்துகிறார்கள் ஒருங்கிணைந்த சோதனையும் மிகவும் முக்கியம் வாட்டர்ஃபால் மாடலில் ஒருங்கிணைந்த சோதனை தாமதமாக தொடங்குகிறது ஒருங்கிணைந்த சோதனையில் அட்டவணை தவறுதல் முதலில் ஆரம்பித்து பின்னர் அது மிகவும் மோசமாகிறது ஆனால் இந்த எக்ஸ்டிரிம் புரோகிரோமில் நாம் தினமும் டெவலப் செய்து அதனை ஒரே நாளில் ஒன்றாக ஒருங்கிணைக்கிறோம் இந்த ஒருங்கிணைப்பானது ஒரு நாளில் பலமுறை நடக்கிறது இதனால் பின்னாளில் நாம் ஆச்சரியப்பட வேறொன்றும் இல்லை இப்போது நாம் எக்ஸ்டிரிம் புரோகிரோமின் நான்கு மதிப்புகளை பார்ப்போம் எiஐல் மாடலை போல குழு நபர்களிடையே மேம்படுத்தப்பட்ட தொடர்பு நீடித்து பயனாளிகளுடன் கூட நீடிக்கிறது மற்றொரு மதிப்பு என்னவென்றால் Simplicity சிக்கலானதை காட்டிலும் எளிதாக வேலை செய்யும் பொருளை உருவாக்குவது Feedback என்பது மற்றொரு முக்கியமான மதிப்பாகும் பயனாளர்களின் feedback தொடர்ந்து பெறப்பட்டு குழுவின் அங்கமாக ஆகின்றனர் தைரியம் என்பது மற்றொரு மதிப்பு தவறான codeயை நிராகரிக்க தயங்ககூடாது code வடிவம் தவறென்றால் அதனை நிராகரித்து விட்டு புதியதாக எழுத வேண்டும் இப்போது நாம் எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங்கின் சிறந்த செயல்முறைகளை பார்ப்போம் code என்பது இங்கு முக்கிய இடத்தை வகிக்கிறது சோதனையானது தவறுகள் இல்லாத product உருவாக்க உதவும் அதுபோல பயனாளிகளிடம் கருத்து கேட்பது சிறந்த தரமான product உருவாக்க அவசியம் எனவே பயனாளர்களின் feedback மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் திட்டமிடுதலும் ஒரு முக்கியமான செயல்முறை coding செய்த பிறகு திட்டமிடுதலை அதனுள் கொண்டு வருவது ரீபேக்டரிங் எனப்படுகிறது பயனாளர்களிடம் இருந்து சரியான தேவையை பெறுவதற்கு feedback முக்கியம் XP திட்டமிடுதல் ஒரு குறுகிய காலமாக உள்ளது இது பயனாளர்களின் சொற்களில் தொடங்கி அந்த ஒவ்வொரு சொற்கள் அல்லது தேவைகளுக்கும் ஒரு மதிப்பீடு செய்யப்படுகிறது இந்த சொற்கள் வெளியிடகூடிய இன்கிரிமென்ட் ஆக வகைப்படுத்தபடுகின்றன XP வடிவமைப்பு மிக எளியது இது KIS கொள்கைகளை பின்பற்றி CRC கார்டுகளை உபயோகிக்கிறது மேலும் எப்பொழுது எல்லாம் எந்த பாதையில் செல்வது என்ற குழப்பம் வரும் போது இது ஸ்பைக் தீர்வை தருகிறது coding பிறகு ரீபேக்டர் செய்யப்பட்டு வடிவமைப்புடன் சேர்க்கப்படுகிறது எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங்கின் செயல்கள் கோடிங் மற்றும் டெஸ்டிங் கோடிங் ஆனது சோதனை சார்ந்த உருவாக்கம் அதாவது முதலில் சோதனை மாதிரிகள் உருவாக்கபட்டு அதன் பிறகு கோடிங் எழுதப்படுகிறது மேலும் கோடிங் எழுதுவது சோதனை மாதிரிகள் வெற்றி பெறும் வரும் நீடிக்கிறது Pair programming XP கோடிங்கில் ஊக்கப்படுத்தபடுகிறது இதில் அனைத்து softwareகளும் தினமும் டெஸ்ட் செய்யப்பட்டு ஏற்று கொள்ளக்கூடிய சோதனைகள் உருவாக்கப்பட்டு அவை செயல்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் பயனாளர்களால் மதிப்பிடப்படுகின்றன இப்போது நாம் எக்ஸ்டிரிம் புரோகிரோமிங்கின் செயல்முறைகளை காண்போம் முதலில் குறுகிய கால திட்டங்கள் மட்டுமே செய்யப்படுகின்றன பின்னர் சிறிய பதிப்புகள் மிகச்சிறிய இடைவெளியில் வெளிவருகின்றன பிறகு மொத்த சிஸ்டம் செயல்பாடுகளும் மாதிரியாக உருவாக்கப்படுகிறது அடுத்து எளிய வடிவமைப்பு டெஸ்டிங் அதாவது தொடர்ச்சியாக எழுதி செயல்படுத்தும் சோதனை மாதிரிகள் ரீபேக்டரிங் Pair programming கலெக்டிவ் ஓனர்சிப் ஆகியவையும் நல்ல XP செயல்முறைகள் Pair programming என்பது அனைத்து கோடுகளும் இரண்டு புரோகிராமர்களால் ஒரே கணிணியில் எழுதப்படுவது கலெக்டிவ் ஓனர்சிப் என்பது எந்த ஒரு புரோகிராமரும் மற்றொரு புரோகிராமரின் codeஐ மாற்ற முடியும் மற்றொரு XP செயல்முறை தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு கூறுவது என்னவென்றால் தினமும் எழுதிய code ஆனது ஏற்கனவே உள்ள code உடன் ஒருங்கிணைக்கபடும் 40 மணி நேர செயல்முறை கூறுவது என்னவென்றால் வேலையானது ஒரு வாரத்தில் 40 மணிகளுக்கு மேலாக இருக்க கூடாது ஆன்சைட் பயனாளர் குழுவின் அங்கம் மற்றும் கோடிங் ஸ்டேண்டர்டு என்பது coding எழுதும் பொழுது தரத்தை பின்பற்றுவது இங்கே நாம் பார்த்தோம் என்றால் இது தத்துவார்த்தமாகவும் தோன்றும் எனவே நல்ல திறமையான மனிதர்கள் எஸ்ட்ரீம் புரோகிராமிற்கு தேவைப்படுகிறார்கள் டெஸ்ட் டிரைவன் டெவலப்மென்டில் எந்தவொரு இன்கிரிமென்டும் பயனாளியின் சொல்லில் இருந்து தொடங்கி சோதனை மாதிரியாக மாறுகிறது அதன்பின் software உருவாக்கப்பட்டு பயனாளிகளிடமிருந்து feedback பெறப்படுகிறது feedback பொறுத்து வடிவமைப்பானது code உடன் சேர்க்கப்படுகிறது Coding மேம்படுத்தப்பட்டு சிறந்த தரமான code ஆக மாற்றப்பட்டு அடுத்த அம்சத்திற்கு செல்கிறது எக்ஸ்டிரீம் புரோகிராமிங் சிறிய திட்டங்களில் மற்றும் சவாலான பணிகளிலும் கூட வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் இப்போது பல டெவலப்மென்ட் மாடல்களையும் எiஐல் மாடல்களையும் பார்த்த பிறகு நம்முடைய புரிதலுக்கான சில கேள்விகள் உங்களால் வாட்டர்ஃபால் மாடலில் நிலைகளை கண்டறிய முடியுமா இது ஒரு மிக மிக சிறிய கேள்வி அவை சாத்தியக்கூறு ஆராய்தல் தேவைகளை ஆராய்வது மற்றும் வரையறுத்தல் வடிவமைப்பு coding தொகுதி அளவிலான சோதனை சோதனை மற்றும் பராமரிப்பு அடுத்த கேள்வி அயிட்ரேடிவ் வாட்டர்ஃபால் மாடலின் தீமைகள் ஒன்றுடன் ஒன்று சேர அனுமதிப்பதில்லை நாம் வாட்டர்ஃபாலின் பல்வேறு குறைகளை விவாதித்து உள்ளோம் இப்போது அடுத்த கேள்வியானது ஏன் எiஐல் மாடல் மிகவும் பிரபலமாக உள்ளது software திட்டமானது இப்போது மாறிக் கொண்டே வருகிறது திட்டத்தின் கால அளவு குறைவு coding மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் பயனாளிகளின் திருப்தி மிக முக்கியம் அதன்பிறகு software படிப்படியாக பயனாளர் இடத்தில் செயல்படுத்த வேண்டும் இவை அனைத்தும் எiஐல் மாடலில் செய்ய முடியும் எனவேதான் இது மிகவும் பிரபலம் லைஃப்சைக்கிள் மாடல்கள் பெரிய திட்டங்களில் பின்பற்றப்படவில்லை எனில் என்ன மாதிரியான பிரச்சினைகள் வரும் இதற்கான பதில் திட்டம் பண பற்றாக்குறை காரணமாக தோல்வி அடையலாம் திட்டம் முடிய நீண்ட நேரம் எடுத்து கொள்ளலாம் திட்டம் முடியாமல் போகலாம் திட்டத்தின் தரம் குறையலாம் மற்றும் பல இப்போது ஒரு கல்வி நிறுவனத்தின் செயல்களுக்கு software தயாரிப்பதாக எடுத்து கொள்வோம் பாடத்தை பதிவு செய்தல் மதிப்பிடுதல் பணம் செலுத்துதல் ஊழியர்களுக்கான சம்பளம் பொருட்களை வாங்குவது மற்றும் சேமிப்பது ஆகிய செயல்களுக்காக software ஆனது ஏற்கனவே உள்ள கல்வி நிறுவன softwareன் தன்மைகளுக்கு ஏற்றவாறு டெவலப் செய்யப்படும் அதாவது 70 ஏற்கனவே உள்ள coding 10 புதிய coding மற்றும் 20 மாற்றங்களானது நடைபெறும் வாட்டாஃபால் மாடலானது கண்டிப்பாக உகந்தது அல்ல ஏனெனில் இங்கு ஏற்கனவே உள்ள அதே மாதிரியான coding பயன்படுத்தப்படுகிறது எiஐல் மாடல்தான் இங்கு பொருத்தமானது அடுத்த கேள்வி என்னவென்றால் புரோடோடைப் உடன் ஒப்பிடும் போது எந்த மாதிரியாக ரிஸ்குகளை ஸ்பைரல் மாடலால் திறம்பட கையாள முடியும் புரோடோடைப் மாடலில் முன்னரே கண்டறியப்பட்ட ரிஸ்குகளை மட்டுமே கையாளலாம் ஆனால் ஸ்பைரல் மாடலில் டெவலப்மென்ட் ஆரம்பித்த பிறகு உருவான ரிஸ்குகளும் கையாளப்படுகின்றன எந்த செயல்முறை மாதிரியானது பின்வரும் திட்டங்களுக்கு பொருந்தும் பயனாளியின் தேவைகளுக்கு ஏற்ப மாறுவது இதற்கு எiஐல் பொறுத்தமானது அடுத்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான ஊதியம் கணக்கு softwareல் மாற்றம் செய்து புதிய software உருவாக்கம் இங்கு ஏற்கனவே உள்ள softwareல் சிறிய இன்கிரிமென்ட் செய்யப்படுகிறது எனவே எiஐல் மாடல் பொருத்தமானது அடுத்த பயிற்சி கேள்வி கைபேசி நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட திட்டத்திற்கு எந்த லைப்சைக்கிள் மாடல் பொருத்தமானது மொபைல் திட்டத்தில் புதிய ஆப்பரேடிங் சிஸ்டம் பழைய ஆப்பரேடிங் சிஸ்டத்தை மேம்படுத்துதல் 4G தொழில்நுட்பத்துடன் சிறப்பாக வேலை செய்தல் ஆகியவை அடங்கும் மேலும் இதில் மின் உபயோகத்தை குறைத்தல் சேமித்த பிரதிதகவல்களை cloud தொழில்நுட்ப கட்டமைப்புக்கு நேரடியாக அனுப்புவது ஆகியவையும் உள்ளன இது மிகவும் சவாலான திட்டம் மற்றும் புது தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது எனவே எiஐல் மாடல் பொருத்தமானது இப்போது இன்னொரு எiஐல் மாடலான 'ஸ்கரம்' பற்றி பார்ப்போம் ஸ்கரம் மாடலானது எiஐல் மாடலை போலவே அனைத்து குணநலன்களையும் கொண்டுள்ளது மேலும் சில குணநலன்களும் உண்டு அதில் முக்கிய குணநலன் சுய ஒழுங்கமைப்பு குழு இந்த சிறிய குழுவானது தனக்குள்ளேயே யார் எந்த வேலை செய்ய வேண்டும் என முடிவெடுக்கும் இங்கு வேறுவிதமான சொற்களும் பயன்படுத்ப்படுகின்றன இங்கு இன்கிரிமென்ட் காலம் ஒரு மாதம் அது ஸ்பரின்ட் என அழைக்கப்படுகிறது மேலும் தேவைகள் அனைத்தும் புரோடக்ட் பேக்லாக் ல் சேமிக்கப்படுகின்றன புரோடக்ட் பேக்லாக் என்ற சொல் software தேவைகள் தொடர்ச்சியாக சேமிக்கப்படுவதை குறிக்கிறது இது ஸ்கரம் மாடலின் ஒரு புதிர் புரோடக்ட் பேக்லால் ஆனது பயனாளிகளின் சொற்களை மேலும் சில பயனாளிகளின் சொற்கள் தேர்வு செய்யப்படும் ஒரு ஸ்பரின்ட் ஆனது ஒரு மாத காலம் ஆகும் ஒவ்வொரு நாளும் டெவலப்பர்கள் ஒன்று கூடுவது தினசரி ஸ்கரம் ஆகும் அவர்கள் ஏதாவது பிரச்சினைகள் உள்ளனவா என ஆராய்வார்கள் அதற்கான தீர்வானது 10 15 நிமிடங்களில் விவாதிக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கான வேலையை ஆரம்பிப்பார்கள் ஒரு ஸ்பரின்ட் பேக்லாக் முடியும்போது அதற்கான மதிப்பீடு கூட்டம் நடைபெறும் அது வெற்றிகரமாக நடந்தவுடன் புரோடக்ட் இன்கிரிமென்ட் ஆனது பயனாளிகளின் இடத்தில் செயல்படுத்தப்படும் ஸ்கரம் திட்டமானது தொடர்ச்சியான ஸ்பரின்ட் முறையில் நடக்கிறது இது XP அயிட்ரேஷன் நேரக்கட்டம் போலவே ஒரு மாதம் கொண்டது ஸ்பரின்டின் போது மென்பொருளானது திட்டமிடப்பட்டு நிரலாக்கப்பட்டு சோதனை செய்யப்படுகிறது ஸ்கரின்ட் பேக்லாக் செய்யப்பட்ட உடன் அதில் மாற்றம் செய்ய இயலாது இதன் நோக்கம் என்னவெனில் குறுகிய கால திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு அதனை தொந்தரவு செய்யக் கூடாது அப்படி செய்தால் அது எப்போதுமே ஒருங்கிணையாது ஸ்கரம் கட்டமைப்பில் சில சொற்கள் உண்டு குழவில் மூன்று விதமான ரோல்கள் நடைபெறும் அவை ஸ்பரின்ட் திட்டமிடும் கூட்டம் ஸ்பரின்ட் மதிப்பிடும் கூட்டம் ஸ்பரின்ட் சுயபரிசோதனை கூட்டம் மற்றும் தினசரி ஸ்கரம் கூட்டம் இங்கு சில அறிக்கைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன புரோடக்ட் பேக்லாக் அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கியது ஸ்பரின்ட் பேக்லாக் ஒரு ஸ்பிரின்ட் இது திட்டம் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது என்பதைக் காட்டுகிறது இப்போது நாம் முக்கியமான பதவிகள் மற்றும் அதன் வேலைகளை பார்ப்போம் புரோடக்ட் ஓனர் பயனாளிகளின் சார்பில் உள்ளார் அவர் பயனாளியின் பிரதிநிதியாகவோ குழு உறுப்பினராகவோ இருக்கலாம் டெவலப்மென்ட் குழுவானது 5 முதல் 9 உறுப்பினர்களை கொண்டுள்ளது அவர்கள GUI சோதனை மற்றும் டேட்டாபேஸ் டெவலப்மென்ட் ஆகிய திறன்களை கொண்டுள்ளனர் ஸ்கரம் மாஸ்டர் என்னும் திட்ட மேலாளர் ஸ்கரம் செயல்முறைகளை ஆராய்ந்து குழு உறுப்பினர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை தீர்வு காண உதவுவார் மேலும் பயனாளிகளுடன் தொடர்பு உடையவராகவும் உயர்குழுக்களுடன் தொடர்பு உடையவராகவும் இருந்து வெளியிலிருந்து தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்கிறார் எனவே புரோடக்ட் ஓனர் பயனாளியை போல இருந்து productன் அம்சங்கள் வெளியீட்டு தேதி தேவை பொறுத்து அம்சங்களை வரிசைபடுத்துவது அம்சங்களை முறைபடுத்துவது மற்றும் ஒவ்வொரு அயிட்ரேஷனையும் வரிசைப்படுத்துவது ஆகியவற்றை செய்கிறார் கடைசியில் ஸ்பரின்டின் முடிவில் productஐ ஏற்றுக் கொள்வதோ நிராகரிப்பதோ அவரே முடிவு செய்கிறார் ஸ்கரம் மாஸ்டர் என்பவர் திட்ட மேலாளர் அவர் குழு உறுப்பினர்களின் பிரச்சினைகளை சரி செய்து அவர்கள் முழுமையாக செயலாற்ற உதவுகிறார் மேலும் அனைத்து பதவிகளுக்குள்ளும் ஒத்துழைப்பு செய்து வெளியிலிருந்து தலையீடு இல்லாமல் தவிர்க்கிறார் ஸ்கரம் குழு உறுப்பினர்கள் 5 முதல் 10 உறுப்பினர்களை கொண்டுள்ளனர் அவர்கள் பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் தர நிர்ணயம் செய்தல் கோடிங் பயனாளிகளின் திரை திட்டமிடல் டேட்டாபேஸ் மற்றும் பல இந்த குழு உறுப்பினர்கள் சுயமாக ஒருங்கிணைந்து யார் எந்த வேலையை சிறப்பாக செய்வார்கள் என்று முடிவெடுக்கிறார்கள் ஸ்பிரின்டின் இடைக்காலத்தில் எந்தவொரு மாற்றமும் செய்ய முடியாது புதிய நபர்கள் ஸ்பரின்ட் முடிந்த பின் சேரலாம் நாம் இந்த பாடத்தின் கடைசி கட்டத்தில் உள்ளோம் இதோடு நிறுத்துவோம் அடுத்த பாடத்தில் மீண்டும் தொடர்வோம் நன்றி